இந்த சொற்பொழிவில் பயோ இன்ஃபர்மேடிக்ஸ் கருவிகளின் பயன்பாடுகள் மற்றும் அல்காரிதம் கொண்டு ஸ்ட்ரக்சர்பிரடிக்சன் போல்டிங் ரேட் போல்டிங் ஸ்டபிலிடி ஆகியவற்றை கண்டறிவது பற்றி விவாதிப்போம் எனவே இந்த உரையில் நான் முக்கியமாக புரதங்களின் அமினோ அமில வரிசைகளில் இருந்து 3 டி கட்டமைப்புகளை பயோ இன்பர்மேட்டிக்ஸ் டூல்ஸ் உபயோக படுத்தி கணிப்பதில் கவனம் செலுத்துவேன் முந்தைய வகுப்பில் நாங்கள் 3 டி கட்டமைப்புகளில் இருந்து பெறப்படும் பல்வேறு பராமீட்டர் பற்றி விவாதித்தோம் முந்தைய வகுப்புகளில் நாங்கள் விவாதித்த பராமீட்டர் யாவை மாணவர் கான்டக்ட் மேப் மாணவர் கான்டக்ட் மேப் ஆக்ஸ்ஸிபிலிடி சால்ல்வெண்ட் ஆக்ஸ்ஸிபிலிடி பரீட்னஸ் அல்லது புதை தன்மை பரீட்னஸ் சால்வெண்ட் ஆக்ஸ்ஸிபிலிடி குறைக்கும் விகிதம் மாணவர் பிரீ எனர்ஜி மாற்றம் பிரீ எனர்ஜி மாற்றம் கான்டக்ட் மற்றும் கான்டாக்ட் ஆர்டர் லாங் ரங்ச் ஆர்டர் மல்டிபிள் கான்டக்ட் இன்டெக்ஸ் மற்றும் எடுத்துக்காட்டாக ஹைட்ரோ போபிசிடி மற்றும் 2 மூல கூறுகளுக்கு இடையில் உள்ள பரிமாற்றங்கள் ஆகியன இரு மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பரிமாற்றங்கள் யாவை ஹைட்ராபோபிக் பரிமாற்றங்கள் ஆகவோ அல்லது கேட்டையான் பை பரிமாற்றங்கள் எலக்ட்ரோ ஸ்டேட்டிக் பரிமாற்றமாகவோ அல்லது இன்னும் பலவிதமாகவோ இருக்கலாம் பின்னர் புரத கட்டமைப்புகளை மிகைப்படுத்த தொடர்பு வரைபடங்களின் பயன்பாடுகளைப் பற்றி நாங்கள் விவாதித்தோம் சூப்பர் இம்போஸ் என்பது 2 வெவ்வேறு கட்டமைப்புகள் 3 டி கட்டமைப்புகளில் அவை எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதை காட்டும் புரத தரவு வங்கியில் உள்ள 3 டி கட்டமைப்புக்களின் எண்ணிக்கை குறித்து பார்ப்போம் தற்போது புரத தரவு வங்கி ஒரு லட்சத்து 33 ஆயிரம் கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளது மறுபுறம் மற்ற டேட்டா பஸ்களில் அமினோ அமில வரிசை தொடர்பான தகவல்களை பார்க்கும் பொழுது தற்போது சுமார் 89 மில்லியன் சீக்வென்ஸ்கள் யூனி பிராட் தளத்தில் உள்ளது சரி நாம் தற்போது உள்ள அமினோ அமில சீக்வென்ஸ்கள் உடன் புரதங்களின் 3 D கட்டமைப்புகளை ஒப்பிட்டு பார்த்தோமென்றால் அமினோ அமில சீக்வென்ஸ்கள் கிட்டத்தட்ட 700 மடங்கு அதிகம் உள்ளன புரோட்டின் ஸ்ட்ரக்சர் அல்லது புரத கட்டமைப்பு புரதத்தின் ஆக்டிவ் சைட் அல்லது ஆன்டிஜெனிக் சைட் மற்றும் மற்ற கூட்டு பொருட்களோடு சேர்வதற்கு உள்ள பைண்டிங் சைட் ஆகியவற்றை கண்டறிய மிகவும் உதவுகிறது அதனால் சீகுவென்ஸ் தகவல்களை விட புரதங்களின் கட்டமைப்புகளை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் பின்னர் அதிக எண்ணிக்கையிலான சீக்வென்ஸ்கள் மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான கட்டமைப்புகள் கிடைப்பதால் இந்த அமினோ அமில வரிசையிலிருந்து புரதங்களின் கட்டமைப்புகளை கணிப்பது முக்கியம் எனவே இந்த ஸ்ட்ரக்ட்சுரல் டீடெர்மினேஷன் நாங்கள் கவனிக்கிறோம் புரதங்களின் 3 டி கட்டமைப்புகளைத் தீர்மானிக்கப் பயன்படுத்தப்படும் முறைகள் யாவை மாணவர் எக்ஸ்ரே படிகவியல் எக்ஸ்ரே படிகவியல் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி போன்ற சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக சரியான மற்றும் அதிநவீன மற்றும் விலை உயர் கருவிகள் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய கட்டமைப்புகள் 133000 மட்டுமே தவிர ஒரு எளிமையான புரதத்தின் கட்டமைப்பை தீர்மானிக்க குறைந்த பட்ச செலவு 10000 முதல் 15000 டாலர்கள் ஆகலாம் அத்தோடு குறைந்தது 2 மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை ஆகலாம் நீங்கள் புரோட்டின் டி ஏ காம்ப்ளக்ஸ் மற்றும் புரோட்டின் புரோட்டின் காம்ப்ளக்ஸ் போன்ற சிக்கலான கட்டமைப்புகளுடன் செல்லும்போது இந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிக காலம் பிடிக்கும் பொதுவாக மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் கட்டமைப்பைப் புரிந்துகொள்வதற்கும் செயல்படுவதற்கும் பிடிக்கும் இதற்கு ஆகும்செலவுகளும் மிக அதிகம் எனவே அமினோ அமிலங்கள் வரிசையிலிருந்து அதன் ஸ்ட்ரக்சர்ஐ கணிப்பது இன்றியமையாதது எனவே இந்த அமினோ அமில சீக்வென்ஸ்இல் இருந்து புரதத்தின் வடிவ அமைப்பை அதாவது கன்பர்மேஷன் ஐ புரிந்துகொள்வது புரோட்டின் போல்டிங் பிராப்ளம் என்று அழைக்கிறோம் 1963 ஆம் ஆண்டில் அன்ஃபின்சன் என்பவர் அமினோ அமிலம் வரிசையில் அதன்கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்கள் உள்ளன என்றார் அந்த சீக்வென்ஸ்இல் இருந்து 3 டி கட்டமைப்புகளை பெற முடியும் எனவே புரோட்டின் போல்டிங் பிராப்ளம் என்றால் என்ன Student மாணவர் இது ஒரு புரதத்தின் 3 டி கட்டமைப்புகளை அதன் அமினோ அமில வரிசையிலிருந்து பெறுவது நீங்கள் 3 டி கட்டமைப்புகளை எடுத்துக்கொண்டு அதை ஆய்ந்து பாருங்கள்முதலில் நீங்கள் இந்த நீளமான சங்கிலியைக் காணலாம் பின்னர் அது அங்கும் இங்கும் சிதைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் சாத்தியமான வளைவுகளை சரியாகக் காணலாம் மற்றும் இறுதியாக அது வழக்கமான வடிவத்தை சரியானதாகவும் வகையாகவும் 3 டி கட்டமைப்புகளாக பெறும் இந்த அனிமேஷன் எவ்வாறு ஒரு விரிவடைந்த நீள புரோட்டின் இறுதியாக ஒரு நிலையான முப்பரிமாண கட்டமைப்பில் மடிகிறது என்பதை காட்டுகிறது எனவே இதை எவ்வாறு பெறுவது அமினோ அமில வரிசையிலிருந்து கட்டமைப்பு 3 டி ஸ்ட்ரக்சர் ஐ கணிக்க பல்வேறு முறைகள் உள்ளன மிகவும் பிரபலமான முறைகளில் ஹோமோலஜி மாடலிங் என்று அழைக்கப்படும் முறையும் ஒன்று இது இரண்டு சீக்வென்ஸ் மிகவும் அதிக அளவில் ஒற்றுமையை பகிர்ந்து கொண்டால் அவற்றின் ஸ்ட்ரக்ச்சர்உம் ஒரே மாதிரி இருக்கும் என்ற அனுமானத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே அவர்கள் ஹோமோலஜி மாடலிங் அல்லது கம்ப ரிட்டி மாடலிங் எனப்படும் முறையை உருவாக்கினர் இரு சீக்வென்ஸ்களுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க ஹோமோலஜி எதுவும் இல்லை என்றால் மற்ற முறைகளில் இது ஏதேனும் ஒரு குறிப்பிட்டவாறு போல்டிங் உருவாக்குகிறதா என்பதையும் அதன் மூலம் அதன் ஸ்ட்ரக்சர்ஐ கணிக்க முடிகிறதா என்பதையும் முயற்சி செய்வர் அதுவும் முடியவில்லை எனில் நாம் ஆரம்பத்தில் இருந்தே முயற்சி செய்யலாம் இது அப் இனிஷியோ என அழைக்கப்படுகிறது ஒரு ஒற்றை அணுவிலிருந்து புதிதாகத் தொடங்கி இரண்டாவது அணுவை பான்ட் லென்த் என்பதை அடிப்படையாகக் கொண்டு இணைக்கலாம் பான்ட் லென்த் மற்றும் பான்ட் ஆங்கிள் ஆகியவற்றின் மூலம் இணைக்கலாம் இத்துடன் நான்காவது அணுவை பான்ட் லென்த் பான்ட் ஆங்கிள் மற்றும் டார்சன் ஆங்கிள் மூலம் இணைக்கலாம் இதை அப் இனிஷியோ முறை என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக முதலாவது அணுவையும் 2 வது அணுவையும் நாம் பான்ட் லென்த் C என்று வைத்துக் கொண்டு அதை இணைக்க முடியும் இப்பொழுது மூன்றாவது அணுவை இத்துடன் இணைக்க தீர்மானிப்பது எது மாணவர் கோணம் L என்பது பான்ட் லென்த் தீட்டா என்பது பான்ட் ஆங்கிள் இரண்டையும் கொண்டு இந்த மூன்றாவது அணுவின் இடத்தை இது தீர்மானிக்கும் எனவே நான்காவது அணுவை இங்கே இணைக்க நமக்குத் தேவை மூன்று அளவுருக்கள் ஒன்று நீளம் இங்கே நமக்கு கோணம் தேவை பின்னர் நமக்கு தேவை முறுக்கு கோணம் அவை அந்த அளவுகளைப் பொருத்து இணைக்க முடியும் இப்போது நாங்கள் ஐந்தாவது ஒரு இடத்திற்கு செல்கிறோம் நீளம் கோணம் மற்றும் முறுக்கு கோணம் போன்ற மூன்று அளவுகளையும் கொண்டு மற்றும்2 3 4 அணுக்களையும் பொருத்து ஐந்தாவது அணுவை நீங்கள் இணைக்கலாம் இவ்வாறு ஒரு முழு ஸ்ட்ரக்சர்ஐ பெறலாம் இறுதி நிலையான கட்டமைப்புகளைப் பெறுவதற்கான ஆற்றல் குறைப்பு அதாவது எனர்ஜி மினிமைஸ் ஃபேஷன் பற்றி பின்னர்நான் விவாதிப்பேன் இப்போது சமீபத்தில் கலப்பின முறை எனப்படும் ஹைபிரிட் மாடல்கள் பல உள்ளன இம்முறையில் ஏற்கனவே இருக்கும் முறைகளை கலந்து அதாவது ஹோமோலஜி மாடலிங் பயன்படுத்தி கட்டமைப்புகளை நீங்கள் எடுக்கலாம் உரிய ஒரே மாதிரியான கட்டமைப்புகள் இல்லையென்றால் அல்லது சீக்வெண்ட்ஸ் ஐடென்டிட்டி குறைவாக உள்ளது என்றால் நாங்கள் ab initio மாடலிங் செய்கிறோம் இறுதியாக எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஆற்றல் குறைப்பைப் பயன்படுத்தி ஒற்றை கட்டமைப்பை உருவாக்கவும் இதுபோன்று சமீபத்தில் இந்த ஹைபிரிட் மாடல் நன்றாக வேலை செய்கின்றன இவற்றின் திறன் க்ரிட்டிக்கல் அஸ்ஸ்மெண்ட் ஆஃ புரோட்டின் ஸ்ட்ரக்சர் பிரடிக்சன் காஸ்ப் என்ற போட்டியைப் பயன்படுத்தி மதிப்பீடு செய்யலாம் காஸ்ப் என்று அழைக்க படும் இந்தப் போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் மேலும் நீங்கள் மாதிரிகளை உருவாக்க முயற்சி செய்யலாம் மற்றும் நடைமுறையில் உள்ள மற்ற முறைகளுடன் ஒப்பிட்டு அதன் துல்லியமான திறனை கணிக்கலாம் எனவே இப்போது நாம் புரோட்டின் பிரடிக்சன் முறையை தொடங்கலாம் இப்போது இங்கு புரோட்டீன் சீக்வெண்ட்ஸ் ஒரு சோதனைமாதிரி டேட்டாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதன் ஸ்ட்ரக்சர் ஐ கணிப்பதற்கு முதலில் டேட்டாபேஸ் தேட வேண்டும் இதற்கு எந்த டேட்டா பேசை நாம் தேடவேண்டும் மாணவர் பி டி பி PDB ஐ நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதில் உங்கள் சோதனை மாதிரி டேட்டாவை பிளாஸ்ட் பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கும் நன்றாக அறிந்த கட்டமைப்போடு ஒப்பிட்டு ஹோமோலஜி தேடலாம் அப்படி இருந்தால் கட்டமைப்புகளில் நீங்கள் மல்டிபில் சீக்வென்ஸ் அலைன்மெண்ட் செய்யலாம் மேலும் கன்சர்ட் ரிஜிஎன் மற்றும் ஹோமோ லகஸ் ஸ்ட்ரெச்சர் பிடிபியில் இருந்தால் நாம் ஹோமோலஜி மாடலிங் பயன்படுத்தலாம் இதில் எந்த மாதிரியான ஐடென்டிட்டி சரியானதாக இருக்கும் என்பதை பின்பு விளக்குகிறேன் எனவே நீங்கள் குறிப்பிடத்தக்க ஹோமோலஜியைக் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் ஹோமோலஜி மாடலிங் செல்லலாம் இல்லை என்றால் அடுத்த படியான செகண்டரி ஸ்டிரக்சரஸ் பிரடிக்சன் என்ற முறையை பயன்படுத்தலாம் உங்களிடம் இரண்டாம் கட்டமைப்புகள் அதாவது செகண்டரி ஸ்டிரக்சரட் இருந்தால் அதன் அடிப்படையில் அவை எந்த வகையான போல்டிங்கை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் கணிக்க முயற்சி செய்யலாம் அதில் ஏதாவது குறிப்பிட்ட போல்ட் இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர்சை மட்டும் மீண்டும் அலைன் செய்து அதிலிருந்து கிடைக்கும் தகவல்களை வைத்து ஹோமோலஜி மாடலிங் அந்த இடங்களில் பயன் படுத்தலாம் அது தோல்வியுற்றாலும் நீங்கள் ab initio உடன் நாம் புதிதாக ஆரம்பித்து 3 டி கட்டமைப்பு அல்லது ஸ்ட்ரக்சர் பெறலாம் அதன் திறனும் துல்லியமும் பல்வேறு காரணிகளைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக மிக அதிகமான்ன ஹோமோலகஸ் கிடைத்தால் மிகத் துல்லியமான ஸ்ட்ரக்ச்சர் கிடைக்கும் ஆனால் ஹோமோலகஸ் மிகக் குறைந்த அளவில் கிடைத்தால் ab initio நுட்பத்தை செய்ய முடியும் நியாயமான நல்ல துல்லியத்துடன் கணிக்க முடியும் எனவே இப்போது ஹோமோலஜி மாடலிங் பற்றி விவாதிப்போம் ஹோமோலஜி மாடலிங் அடிப்படை நெறி என்ன மாணவர் ஒத்த ஒரு புரதத்தின் 3 டி கட்டமைப்பை வரிசையிலிருந்து கணித்தால் இவற்றுக்கு இடையே சோதனைத் தரவோடு ஒப்பிடக்கூடிய துல்லியம் இருந்தால் மற்றும் புரோட்டின்களோடு மிக அதிக அளவில் ஐடென்டிட்டி இருந்தால் சரியான 3D ஸ்ட்ரக்சர்ஐ கணிக்க முடியும் உதாரணமாக இங்கே நான் 2 வெவ்வேறு புரதங்களைக் கொடுக்கிறேன் இதில் அதன் ஐடென்டிட்டி 84 சதவிகிதம் ஆகும் 92 சதவிகித சிமிலரிடி மற்றும் நீங்கள் அதிகமான ஹோமோலகஸ் கிடைக்கப் பெற்றால் நீங்கள் தேர்வுசெய்த மாடல் போன்றே கிடைக்கும் ஆகவே ஏதாவது இரண்டு சீக்வென்ஸ் மிக அதிக அளவில் பொதுவான மூலக்கூறுகளோடு இருப்பதோடு அது மிக அதிகமான அளவில் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மற்றும் சிமிலரிடி இருப்பதாக வைத்துக்கொண்டால் அந்த இரண்டு புரோட்டீன்களும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஐ கொண்டிருக்கும் இந்த சீக்வென்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் ஊதா நிறத்திலும் மற்றொன்று சாம்பல் நிறத்திலும் குறிக்கப்பட்டுள்ளது அவையிரண்டும் நன்றாக அலைன் ஆகும் பொழுது அவை இரண்டும் ஒரே மாதிரியான கட்டமைப்பையும் கொண்டுள்ளது அதன் மிக குறைவாக அதாவது ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொண்டுள்ளது இதுவே ஹோமோலஜி மாடலிங்கில் பயன்படுத்தப்படும் ஒரு கொள்கை இதில் நிகழ்வுகளும் உள்ளன அதில் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மிகக் குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் உதாரணமாக டிம் பேரேல் போல்ட் இவ்வகை புரோட்டின் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மிகக்குறைவாகவும் அதாவது 30 ஆனால் அவை ஒரே மாதிரியான சிமிளர் ஸ்டிரக்சரஸ்ஐ மிக அதிகமான அளவில் பகிர்ந்துள்ளனர் இந்த புரத ஹோமோலஜி மாடலிங் எவ்வாறு செயல்படுகிறது ஏன் நாம் ஹோமோலஜி மாடலிங் பயன்படுத்தி புரதத்தின் மாதிரி செய்ய வேண்டும் ஏனெனில் நீங்கள் ஸ்டிரக்சரஸ் அடிப்படையிலான ட்ரக் வடிவமைப்பு அல்லது ஒரு புரதம் அதன் தன்மை மற்றும் வேலைகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள நாம் இன்சிலிகோ புரோட்டின் ஸ்ட்ரக்சர் பிரடிக்சன் ஐ ஐ பயன் படுத்த வேண்டும் எனவே இங்கே சில முக்கியமான பயன்பாடுகளின் பட்டியல் உள்ளது ஒன்று எந்தவொரு இலக்கிற்கும் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது சிறிய மூலக்கூறுகள டார்கெட் மாலிக்யூல்கள்லோடு பிணைப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் அதன் ஸ்ட்ரக்சர் தெரிந்தால் மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரியை உருவாக்கினால் இந்த மாதிரியை எந்த மருந்துகளுக்கும் லீட் காம்பவுண்ட் அடையாளம் காண சாத்தியமான இலக்காகப் பயன்படுத்தலாம் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பில் அது ஒரு மாதிரியைக் கொண்டிருக்க வேண்டும் புரத செயல்பாடுகளையும் அதற்கு தேவையான மூலக் கூறுகள் பற்றி கண்டறிய வேண்டும் இதுபோல்பல புரத செயல்பாடுகளுக்கு கட்டமைப்புகள் தேவை இதைப்போல ஆன்டிஜெனிக் பிஹாவியர் மற்றும் அதிகரித்த திறனுடன் புரதங்களின் வடிவமைப்பு ஆகியவையும் முக்கியமாகும் இந்த எல்லா அம்சங்களுக்கும் மாடலிங் தான் ஒரே வழி அதற்கு அந்தப் புரத மூலக் கூறுகளின் ஸ்ட்ரக்சர் தெரிய வேண்டும் அதற்கு எக்ஸ்ரே படிகவியல் தேவைப்படுகிறது எக்ஸ்ரே படிகவியல க்கு என்ன தேவை படுகிறது மாணவர் படிகங்கள் புரதத்தை படிகமாக்க முடியாவிட்டால் நீங்கள் xray படிகவியல் மூலம் புரோட்டின் ஸ்ட்ரக்ச்சர் ஐ கணிக்க முடியாது உங்களிடம் பெரிய புரதங்கள் இருந்தால் சில சமயங்களில் நீங்கள் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியைப் பயன்படுத்த முடியாது சோதனை நுட்பங்கள் தோல்வியடைகின்றன அப்போது மாடலிங் மட்டுமே கைகொடுக்கும் எடுத்துக்காட்டாக மெம்பரேன் புரதங்கள் படிகமாக்குவது மிகவும் கடினம் இதில் இந்த 3 டி கட்டமைப்புகளைப் பெற வேறு மாதிரி நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் இந்த வரிசையிலிருந்து நீங்கள் கட்டமைப்பைப் பெறலாம் இதிலிருந்து நாம் ப்ரோட்டின் ஸ்ட்ரக்சர் ஐ கணிக்கமுடியும் பின்னர் பல்வேறு ஸ்ட்ரக்சுரல் பராமீட்டர்ஸ் பற்றி காண்போம் அவை ஒரு குறிப்பிட்ட கலவையாக உள்ளது சில மூலக்கூறுகள் சீகுவென்ஸில் மிகத் தொலைவில் உள்ளன ஆனால் அதன் கட்டமைப்பில் மிக அருகே உள்ளன உதாரணமாக ஒரு கட்டமைப்பைப் பொறுத்தவரை பல ஹைட்ரோபோபிக் மூலக்கூறுகள் உள்ளன இவை 3 டி கட்டமைப்புகளில் மையத்தை உருவாக்குகின்றன அதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மூலக்கூறும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் மூலக்கூறும் சீக்வென்ஸ்ல் மிக அருகே உள்ளன அவை எப்பொழுதும் அயான் பேர் அல்லது சால்ட் பிரிட்ஜ் உருவாக்கவே முனையும் இந்தத் தகவல்கள் ஒரு கட்டமைப்பை அமினோ அமிலங்கள் மூலம் கணிக்க இயலும் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் 2 புரதங்களுக்கு வெவ்வேறு சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி இருந்தால் அதாவது 80 சதவீதம் அல்லது 60 சதவீதம் அல்லது 50 சதவீதம் இருந்தால் நீங்கள் எவ்வளவு துல்லியமாக மாடலைப் பெற முடியும் இங்கே நீங்கள் இது 60 சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருந்தால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு மாடலை பெறலாம் அது மீடியம் ரெசல்யூஷன் உள்ள என்எம்ஆர் கட்டமைப்புகளைப் போன்று அல்லது லோ ரெசல்யூஷன் உள்ள கிரிஸ்டல்லோகிராஃபிக ஸ்ட்ரக்சர் போன்று இருக்கும் அது மிக துல்லியமானது லோரெசல்யூஷன் கட்டமைப்புகளைப் போன்றது இந்த கட்டமைப்புகளை நீங்கள் பெற்றால் அணு ஆயத்தொகுப்புகள் கிடைக்கும் இவை சிறிய லீக்ண்டுகள் டாக்கிங் செய்ய இதைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் நீங்கள் உயர் தரமான கட்டமைப்புகளைப் பெறுவீர்கள் உங்கள் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மிகக்குறைவாக30 முதல் 60 சதவீதம் இருந்தாலும் நீங்கள் துல்லியத்தைப் பெறலாம் அது மூலக்கூறு படிகவியல் மூலக்கூறு மாற்றீடு கட்டமைப்பை ஒத்து இருக்கும் படிகவியல் மூலக்கூறு மாற்றீடு எவ்வாறு வேலை பார்க்கும் அது ஒத்த எலக்ட்ரான் டென்சிட்டி மேப் இருந்தால் அந்த ஹோமோலஜி அடிப்படையில் அவை ஒத்த கட்டமைப்புகளைக கொண்ட ஸ்ட்ரக்சர் காணலாம் 30 முதல் 60 சதவீதம் வரை இருந்தால் இதுபோல கட்டமைப்புகளைப் பெறுங்கள் எனவே நீங்கள் சைட் டைரக்டட் மியூட்டஜெனிசிஸ் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மாடலை பயன்படுத்திக்கொள்ளலாம் அதுவே சீக்வென்ஸ் ஐடென்டிட்டி மிகக் குறைவாக இருந்தால் ஒரு க்ரூட் மாடல் மட்டுமே கிடைக்கும் அது ஹை ரெசல்யூசன் ஸ்ட்ரக்சர்ருக்கு ஒத்து வராது ஆனால் நாம் சில போல்டுகளை அதற்கு ஒதுக்கி இரு மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள தொடர்பை சி ஆல்பா அணுக்களை பயன்படுத்தி பெறலாம் ஆனால் நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்புகளைப் பெற முடியாது நாம் அந்த சீக்வென்ஸ்ல் எந்த மூலக்கூறுகளால் தொடர்பு கொள்ள இயலும் என்பதையும் மற்றும் எது சரியான போல்டுஆக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நம்முன் இருக்கும் கேள்வி என்னவென்றால் ஹோமோலஜிக்கு தேவையான ஐடென்டிட்டி சராசரி சதவீதம் என்ன ஒத்த மூலக்கூறுகளில் எண்ணிக்கையை நீங்கள் காணலாம் சீரமைக்கப்பட்ட 150 மூலக்கூறுகள் நம்மிடம் இருந்தால் மற்றும் அதன் ஐடென்டிட்டி 50 சதவீதத்திற்கு மேல் இருந்தால் இதேபோல் இங்கே பார்ப்பது போல இதை நீங்கள் ஒரு பாதுகாப்பான மண்டலமாக அதாவது சேப் சோனாக சொல்லலாம் இது சீரமைக்கப்பட்ட எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் அதன் ஐடென்டிட்டியும் அதிகமாக இருந்தால் நாம் வேறு வகையான ஸ்ட்ரக்ச்சர்ஐயே பெறுவோம் எனவே இந்த விஷயத்தில் ஹோமோலஜி மாடலிங் வேலை செய்யாது ஆனால் இது பல்வேறு வகையான கட்டமைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் எனவே உங்களிடம் நூறு மூலக்கூறுகளுக்கு குறைந்தது 60 சதவீத ஐடென்டிட்டி தேவை சீரமைக்கப்பட்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் சீக்வென்ஸ் ஐடென்டிட்டியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட் ஆப் ஐடென்டிட்டி ஐ ஹோமோலஜி மாடலிங்கிற்கு பயன்படுத்தலாம் இங்கு 150 மூலக்கூறுகளுக்கு குறைந்தது 50 சேப் சோனாக குறிப்பிட்டேன் அதனால் ஹோமோலஜி மாடலிங் மற்றும் அல்காரிதம்ஐ பயன்படுத்தி நீங்கள் நம்பகமான நல்ல கட்டமைப்புகளைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஹோமோலஜி மாடலிங் செய்யும்போது என்ன என்ன பல்வேறு படிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் முதலில் ஒரு டெம்ப்ளேட்டை அடையாளம் காணவும் உங்கள் க்வெரி சீக்குவன்ஸ் மற்றும் ஒரு டெம்ப்ளேட்டை அடையாளம் காண வேண்டும் உங்கள் மாடல் டெம்ப்ளட்டின் அடிப்படையில் உருவாகும் எனவே சரியானதை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் எனவே அவற்றின் சரியான டெம்பிளேட் சரியாக எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் பின்னர் நாங்கள் அதை அலைன்மென்ட் செய்ய வேண்டியிருந்தது அலைன்மெண்ட் எவ்வாறு செய்ய வேண்டும் மாணவர் ஸ்ட்ரக்சர் ப்ளாஸ்ட் பயன்படுத்தி ஆரம்ப அலைன்மெண்ட் நீங்கள் செய்யலாம் அதில் ஏதாவது கன்சர்ட் மூலக்கூறுகள் அல்லது ஏதாவது முக்கிய பணிகளுக்கான மூலக்கூறுகளை நாம் தெளிவாக அலைன்மெண்ட் செய்யலாம் இவை சரியான முறையில் அலைன்மெண்ட் செய்யாவிட்டால் நமக்குத் தேவையான ஸ்ட்ரக்சர் கிடைக்காது அதனால் சரியான முறையில் அலைன்மெண்ட் செய்து அதை மீண்டும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் இல்லையெனில் கிடைக்கும் ஸ்ட்ரக்சர் உங்களுக்குத் தேவையானவற்றிலிருந்து வேறுபட்டது எனவே உங்களின் அலைன்மெண்ட் மீண்டும் எக்பெரிமெண்டல் இன்பர்மேஷன்ஐ சோதிக்க வேண்டும் எக்பெரிமெண்டல் இன்பர்மேஷன் ஐ ஒரு குறிப்பிட்ட புரோட்டின் எவ்வாறு எடுக்கலாம் மாணவர் ஆராய்ச்சி நூல்களில் இருந்து ஒன்று கட்டுரைகளை பயன்படுத்துங்கள் அல்லது இந்த யூனிபோர்ட்தரவுத்தளத்திலிருந்து நீங்கள் பெறலாம் ஒருமுறை நாம் அலைன்மெண்ட் சரி செய்கிறோம் பின்பு அதன் டெம்ப்ளேட்டை பெறுகிறோம் உங்கள் டெம்ப்ளேட் தயாராக உள்ளது பின்னர் உங்கள் இலக்குக்கு நீங்கள் பேக் போன்னை நகலெடுக்கலாம் ஏனெனில் பேக் போன் இலக்கு மற்றும் டெம்பிளேட் சரியானதாக இருந்தால் இதை உங்களுக்கான ஒரு மாதிரியை உருவாக்கலாம் பின்பு மூலக்கூறுகள் சரியான சீரமைப்பு இருப்பதை நீங்கள் கண்டால் நீங்கள் பக்கச் சங்கிலிகளை சரியாக நகலெடுக்க முடியும் மற்றும் தேவை இருந்தால் இந்த அமினோ அமில மூலக்கூறுகளை மாற்றலாம் நீங்கள் லூப் மாடலிங் பயன்படுத்தலாம் அதில் மிக அதிக அளவில் இருந்தால் நாம் சைடு செயின் மாடல்ங்கையும் செய்ய வேண்டும் அதில் நிறைய கான்போர்மசோன்களை கொடுக்க வேண்டும் ஒருமுறை அந்த மாடல் உருவாக்கிவிட்டால் அதை நாம் மேம்படுத்த வேண்டும் அது எனது ஃபேவரைட் ஆக இருக்கும் வரை அதனை மேம்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யும்போது அந்த மாடல் வேலிடட் பண்ணப்படும் அதில் அந்த மாடல் ஆற்றலின் அடிப்படையில் அல்லது பான்ட் லென்த் அங்கிள் மற்றும் டார்சன் அண்ட் அங்கிள் Bond lenght angle and torsion angleஉடன் பெறப்படும்